பொறியியல் கணிதம் 1 பற்றிய விரிவுரைகளுக்கு வரவேற்கிறோம் இந்த விரிவுரை எண் 10 ல் நாம் உயர் வரிசை பகுதி வழித்தோன்றல்கள் பற்றி பேச இருக்கிறோம் எனவே கடந்த விரிவுரையில் நாம் f ன் பகுதி பங்குகள் என்ன என்பது பற்றி பார்த்திருந்தோம் எனவே அடிப்படையில் முதல் வரிசை பகுதி பங்குகளை கடந்த விரிவுரையில் நாம் கண்டோம் எனவே என்ன இருந்தது அது புள்ளியில் x0 y0 x ஐப் பொறுத்த பகுதி வழித்தோன்றலின் அடிப்படை வரையறை எனவே x0 இல் அதிகரிப்பு இருக்கிறது ஏனென்றால் நாம் x பொறுத்து பகுதி வழித்தோன்றல்களைப் பற்றி பேசுகிறோம் மற்றும் செயல்பாட்டின் மதிப்பு டிவைடட் பை டெல்டா x அதிகரிப்பு மேலும் இந்த வரம்பு இருந்தால் இந்த வரம்பை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் நமக்கு x பொறுத்த பகுதி வழித்தோன்றல் இருக்கிறது அதாவது முதல் வரிசை பகுதி வழித்தோன்றல் ∂f∂x |x0y0fx0Δxy0 fx0y0Δx இதேபோல் இந்த வரம்பு இருக்கும் போது இந்த x0 y0 ல் y பொறுத்த முதல் ஆர்டர் பகுதி வழித்தோன்றல் உள்ளது

இப்போது நாம் உயர் வரிசை பங்குகளுக்கு இதனை தொடர்வோம் எனவே நாம் எடுத்துக்காட்டாக இரண்டு முறை x பொறுத்து f ன் வழித்தோன்றலை எடுத்தோம் என்றால் என்ன நடக்கும் எனவே இந்த வழக்கில் இந்த நோட்டேஷன் உள்ளது எனவே நம்மிடம் x பொறுத்து பகுதி வழித்தோன்றல் இருக்கிறது மற்றும் எடுத்துக்காட்டாக நாம் மீண்டும் x பொறுத்த பகுதி வழித்தோன்றலை எடுக்க விரும்புகிறோம் எனவே கருத்து அதே தான் ஏனெனில் நமக்கு x பொறுத்து இந்த பகுதி வழித்தோன்ற இருக்கிறது எனவே இது மற்றொரு செயல்பாடு பின்னர் இந்த செயல்பாட்டின் x தொடர்பாக பகுதி வழித்தோன்றல்களை எடுத்துக்கொள்கிறோம் எனவே அடிப்படையில் இது ∂x போன்றது பின்னர் நம்மிடம் வேறு சில செயல்பாடு இருக்கிறது நான் அதனை fx என்று அழைக்கிறேன் இது அடிப்படையில் ஒரு பகுதி வழித்தோன்றல்களின் குறிப்பாகும் எனவே நாம் இப்போது என்ன செய்கிறோம் என்றால் இந்த fx செயல்பாட்டின் பகுதி வழித்தோன்றல்களை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட அதே வரையறை Δx→0 இந்த வரம்பைப் பற்றி பேசுவோம் எனவே இங்கே நம் செயல்பாடு fx உதாரணமாக நாம் x0y0 புள்ளிகளில் எடுத்துக்கொண்டால் எனவே இங்கே x பொறுத்து நாம் இங்கே ஒரு அதிகரிப்பு செய்வோம் என்று அர்த்தம் பின்னர் y0 இருக்கும் பின்னர் நமக்கு x0y0 ல் fx வேண்டும் மற்றும் இந்த Δx மூலம் வகுக்கப்படுகிறது எனவே அது இப்போது x தொடர்பான இரண்டாவது வரிசை வழித்தோன்றல் வரையறை ஆகும் எனவே இங்கே மீண்டும் நோட்டேஷன் எனவே நாம் இதற்கு பதிலாக fxx பயன்படுத்துகிறோம் x ஐ பொறுத்து இரண்டு முறை f ன் பங்கு அல்லது நாம் இந்த நோட்டேஷன் 2fx2 பயன்படுத்துகிறோம் எனவே இரண்டாவது வரிசை வகையீடு x ஐ பொறுத்து f ன் ஒரு பகுதி வழித்தோன்றல் இதேபோல் நாம் x ன் பகுதி வழித்தோன்றல் எடுத்து பின்னர் நாம் y பொறுத்து பகுதி வழித்தோன்றல் எடுத்தால் நமக்கு நொட்டேஷன் கிடைக்கிறது எனவே இந்த வழக்கில் நாம் fyx அல்லது 2f∂y∂x நோட்டேஷனைப் பயன்படுத்துகிறோம் சில இலக்கியத்தில் மக்கள் இதை fxy என பயன்படுத்துகிறார்கள் அல்லது ∂x∂y சுற்றி வேறு சில வழிகளில் பயன்படுத்துகிறார்கள் எனவே நாம் x பொறுத்து பகுதி வழித்தோன்றல் இந்த நோட்டேஷனை தொடர்ந்து பின்னர் நாம் மீண்டும் பகுதி வழித்தோன்றல் y பொறுத்து எடுப்போம் எனவே இந்த ஆர்டரை இங்கே yx மற்றும் fyx மற்றும் 2f∂y∂x என்று வைத்திருப்போம் அதாவது முதல் மூன்று பகுதி வழித்தோன்றல்கள் x மற்றும் பின்னர் y தொடர்பாக எனவே இரண்டு முறை y பொறுத்து பகுதி வழித்தோன்றல்களுக்கும் ஒரே குறிப்பு ஆகும் இது இங்கே x தொடர்பாக இங்கே குறிக்கவேண்டும் fyy அல்லது 2fy2 நாம் முதலில் y பொறுத்து பகுதி வழித்தோன்றலை எடுத்து பின்னர் நாம் x பொறுத்து பகுதி வழித்தோன்றலை எடுக்க வேண்டும் எனவே இதை நாம் fxy அல்லது 2f∂x∂y என குறிக்கிறோம் எனவே இது வெறும் நோட்டேஷன் இந்த பங்குகள் இங்கே fxy அல்லது fyx என்பவை கலப்பு வழித்தோன்றல்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் இங்கே நாம் x மற்றும் y ஆகிய இரு மாறிகளையும் பயன்படுத்தினோம் முதலில் xஐ பொறுத்து பின்னர் y ஐ பொறுத்து அல்லது முதலில் y ஐ பொறுத்து பின்னர் x ஐ பொறுத்து எனவே இவை கலப்பு வழித்தோன்றல்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த 2f∂x∂y மற்றும் 2f∂y∂x கலப்பு வழித்தோன்றல்களை இந்த செயல்பாட்டின் தொடக்கத்தில் நேரடியாக கணக்கிடுவோம் fxyxyx2y2xy≠00 0elsewhere எனவே நாம் விவாதித்தபடி 2f∂x∂y அதாவது x பொறுத்து பகுதி வழித்தோன்றல்கள் பெருக்கல் y பொறுத்து உள்ள பகுதி வழித்தோன்றல்கள் எனவே சுருக்கமாக நாம் இதை fy என்று குறிக்க முடியும் 2f∂x∂y∂x∂f∂yfy∂x எனவே நம்மிடம் பகுதி வழித்தோன்றல் fy இருக்கிறது மற்றும் x பொறுத்து இருக்கிறது எனவே x பொறுத்து இந்த fy ன் பகுதி வழித்தோன்றல் பெற வேண்டும் எனவே இந்த fy இது x மற்றும் y ஆகியவற்றின் செயல்பாடாகும் என்பதை நினைவில் கொள்க எனவே நாம் x பொறுத்து இந்த பகுதி வழித்தோன்றல் பற்றி பேச முடியும் எனவே x தொடர்பாக மீண்டும் வரையறையின்படி எனவே x தொடர்பாக ஒரு பகுதி வழித்தோன்றல் உள்ளது எனவே நாம் வரம்பு Δx→0 செயல்பாடு fyஐ எடுத்துக்கொள்வோம் மற்றும் நாம் ஆய புள்ளியில் வழித்தோன்றல் பற்றி பேசுகிறோம் எனவே 00 எனவே இது நம்மிடம் உள்ளது fyx0 fy00x x பொறுத்து பகுதி பங்குகளின் அதே வரையறை எனவே நாம் f க்கு பதிலாக இங்கே fyஐ பயன்படுத்துகிறோம் ஏனெனில் நாம் செயல்பாடு fy ன் x பொறுத்து வழித்தோன்றலை எடுக்கிறோம் எனவே இப்போது இந்த வழக்கில் நாம் fyΔx0 என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் fyΔx0ஐ பயன்படுத்த முடியும் மேலும் நாம் fy00 என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நாம் இங்கே அந்த மதிப்பைப் பயன்படுத்தி இந்த கலப்பு வரிசை பகுதி வழித்தோன்றலை கணக்கிடலாம் எனவே fyΔx0 என்ன என்று கணக்கிடலாம் எனவே fyΔx0 இப்போது இங்கே இந்த y தொடர்பாக ஒரு பகுதி வழித்தோன்றல் உள்ளது எனவே நாம் இப்போது Δy→0 என்று வரையறையை பயன்படுத்த வேண்டும் மற்றும் செயல்பாடு f எனவே இப்போது நாம் செயல்பாடு fஐ பயன்படுத்துகிறோம் ஆனால் y தொடர்பாக பகுதி வழித்தோன்றல் இருக்கிறது எனவே அதிகரிப்பு y ஆர்க்யூமென்ட்டில் இருக்க வேண்டும் எனவே fx0 எனவே நாம் Δx தொடவில்லை என்பதால் Δx அப்படியே இருக்கும் நாம் y தொடர்பாக வழித்தோன்றலை எடுத்துக் கொள்கிறோம் எனவே இந்த Δx இருக்கும் மற்றும் இங்கே 0 Δy நான் Δy மைனஸ் f என்று எழுதுகிறேன் அதாவது x0ல் உள்ள செயல்பாட்டு மதிப்பு எனவே x0 டிவைடட் பை Δy ஏனென்றால் நாம் Δy தொடர்பாக வழித்தோன்றலை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இப்போது நாம் இந்த டெல்டா Δy→0 fx0 கணக்கிட்டால் எனவே நாம் இப்போது அங்கு பிரதியீடு செய்ய வேண்டும் பின்னர் நமக்கு இது கிடைக்கிறது fyx0fxy fx0y x எனவே இது Δx இப்போது நாம் fy0 0 கணக்கிட வேண்டும் எனவே fy0 0 என்ன எனவே fy0 0 மீண்டும் நாம் வரையறை பயன்படுத்த வேண்டும் எனவே Δy→0 பின்னர் நமக்கு செயல்பாடு f இருக்கிறது நாம் y பொறுத்து செயல்பாடு f ன் பகுதி வழித்தோன்றலை எடுக்கிறோம் எனவே 0 அப்படியே இருக்கும் அதனால் 0Δy இருக்கும் எனவே இங்கே நமக்கு y மைனஸ் மற்றும் இந்த f0 0 டிவைடட் பை Δy உள்ளது எனவே இந்த வரம்பு Δy→0 இந்த ஒரு ஆர்க்யூமென்ட் 0 மற்றும் நமக்கு பெருக்கல் மதிப்பு கிடைக்கிறது எனவே இது 0 மற்றும் மைனஸ் f0 00 இது கொடுக்கப்பட்ட Δy எனவே இது 0 ஆக இருக்கும் எனவே 0 0 இல் உள்ள y தொடர்பான பகுதி வழித்தோன்றல் 0 ஆகும் எனவே இது இங்கே 0 fy00f0y f00y 0 எனவே நமக்கு இந்த இரண்டு கிடைத்தது எனவே fyΔx0Δx மற்றும் இங்கே fy000 எனவே நாம் இப்போது மாற்ற முடியும் fyx0 fy00x Δx 0Δx 1 எனவே இந்த வரம்பு 1 ஆக உள்ளது எனவே இந்த கலப்பு வரிசை பகுதி வழித்தோன்றலின் இந்த பாதைகளை நாங்கள் பெற்றோம் 2f∂x∂y1 இதேபோல் இப்போது நாம் இரண்டாவது வரிசை பகுதி வழித்தோன்றலை y மற்றும் x பொறுத்து கணக்கிடுவோம் எனவே இந்த வழக்கில் நமக்கு இப்போது வரிசை ∂y∂f∂x என்று உள்ளது அதாவது செயல்பாடு fx ன் y பொறுத்து பகுதி வழித்தோன்றல் எனவே இந்த வழக்கில் மீண்டும் நாம் வரையறையைப் பயன்படுத்துகிறோம் இந்த Δy மற்றும் நமக்கு இந்த செயல்பாடு fx வேண்டும் fx∂yfx0Δy fx00Δy எனவே இப்போது முந்தைய ஸ்லைடில் உள்ளது போல் நாம் முந்தின fyக்கு பதிலாக இந்த fx0Δy மற்றும் fx00ஐ கணக்கிட வேண்டும் எனவே இங்கே இந்த fx0Δy ன் வழித்தோன்றல் என்ன எனவே மீண்டும் Δxக்கு வரம்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இங்கே அதிகரிப்பு அதாவது f மற்றும் x பொறுத்து வழித்தோன்றலை எடுத்துக்கொள்கிறோம் fx0ΔyfΔxΔy f0ΔyΔx Δy எனவே இங்கே Δx→0 இந்த உறுப்பு ΔxΔyΔx2 Δy2x2Δy2 0 இருக்கும் பின்னர் நமக்கு இங்கே Δx வேண்டும் எனவே இந்த வழக்கில் இந்த Δx மற்றும் Δx ரத்து செய்யப்படும் நாம் x→0 எடுத்துக் கொள்கிறோம் எனவே இந்த உறுப்பு 0 க்கு செல்லும் நமக்கு இங்கே Δy3Δy2 கிடைக்கிறது அதாவது −Δy எனவே இப்போது இங்கே இந்த வழித்தோன்றல் −Δy −Δy பின்னர் fx00 எனவே இந்த fx00 இந்த வரையறையை நாம் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் எனவே வரம்பு Δx→0 பின்னர் நமக்கு fx0 f00x உள்ளது இங்கே ஆர்க்யூமென்ட்டில் ஒன்று 0 என்பதால் இந்த பெருக்கலால் இங்கே இந்த 0 0x என மாறும் மற்றும் வரம்பு Δx→0 எனவே நம்மிடம் மீண்டும் இந்த 0 இங்கே இருக்கிறது எனவே நமக்கு இந்த 0 கிடைத்தது இப்போது நாம் இங்கே பிரதியீடு செய்வோம் எனவே y 0y இந்த வரம்பு இந்த Δy மற்றும் Δy ரத்து செய்யப்படுகிறது மற்றும் நமக்கு மைனஸ் 1 கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்க முந்தைய ஸ்லைடில் நாம் முன்பு பெற்ற 2f∂x∂y1 இப்போது நமக்கு 2f∂y∂x 1 என்று கிடைத்தது எனவே இந்த இரண்டு பகுதி வழித்தோன்றல்களும் முதலில் y தொடர்பாக மற்றும் பின்னர் x தொடர்பாக அல்லது முதலில் x தொடர்பாக மற்றும் பின்னர் y தொடர்பாக அவை சமமாக இருக்காது என்று நாம் கவனித்தோம் இது தற்போதைய உதாரணத்தைப் போலவே இங்கேயும் மதிப்பு 1 மற்றும் இங்கே மதிப்பு 1 எனவே இந்த கலப்பு பகுதி பங்குகளின் சமத்துவம் நடக்கும் போது எனவே நமக்கு இந்த fx fy மற்றும் fyx உள்ளது என்றால் இந்த புள்ளியின் சுற்றுப்புறத்தில் அனைத்தும் உள்ளன எனவே இந்த கட்டத்தில் மட்டுமல்ல இந்த புள்ளியின் நெய்பர்ஹுட்டிலும் இந்த மூன்றும் உள்ளன இது இங்கே மேலே fyx உள்ளது 0 0 என்ற புள்ளியிலும் தொடர்ச்சியாக உள்ளது அந்த வழக்கில் நமக்கு இந்த கட்டத்தில் f xy விளைவாக இருக்கும் மற்றும் அது fyx மதிப்புக்கு சமமாக இருக்கும் எனவே அடிப்படையில் தொடர்ச்சி இங்கே இந்த fyxல் முக்கிய பங்கு வகிக்கிறது அல்லது நாம் இந்த முடிவை xக்கான முடிவை செய்ய முடியும் xy அல்லது இங்கே மற்றொரு இணை முடிவு உள்ளது கலப்பு பங்குகள் இந்த fyx மற்றும் fxy என்றால் அதை நினைவில் கொள்வது எளிதானது எனவே இந்த இரண்டு வழித்தோன்றல்கள் fyx மற்றும் fxy திறந்த D டொமைனில் தொடர்ச்சியானவைகளாக சமத்துவம் நடக்கும் பின்னர் டொமைனில் எந்த புள்ளியிலும் பகுதி பங்குகள் சமமாக உள்ளன இந்த கலப்பு வரிசை பகுதி பங்குகள் சமமாக உள்ளன எனவே முந்தைய உதாரணத்தில் நிச்சயமாக அந்த பகுதி பங்குகள் சமமாக இல்லை இல்லையெனில் அங்கு சமத்துவம் கிடைத்திருக்கும் அது இந்த fxy fy க்கு சமம் என்பது போதுமான நிபந்தனை என்பதால் எனவே தொடர்ச்சியான இரண்டாவது வரிசை பகுதி வழித்தோன்றல்கள் தொடர்ச்சியாக இருந்தால் அவை சமமாக இருக்கும் எனவே அவை சமமாக இல்லை என்றால் நாம் இங்கிருந்து என்ன முடிவுக்கு வர முடியும் அவை சமமாக இல்லை என்றால் அதாவது பங்குகள் தொடர்ந்து இல்லை ஏனெனில் பங்குகள் தொடர்ந்து இருந்தால் அவை சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த பங்குகள் சமமாக இல்லை என்றால் இந்த கலப்பு வரிசை பங்குகள் சமமாக இல்லை பின்னர் நாம் இந்த கலப்பு வரிசை பகுதி பங்குகள் தொடர்ச்சியாக இல்லை என்று முடிவுக்கு வர முடியும் எனவே இந்த உதாரணத்தில் பார்ப்போம் எனவே இந்த பிரச்சனைக்கு நாம் முதலில் fxy00 மற்றும் fyx00 ஐ கணக்கிடுவோம் எனவே fy செயல்பாட்டின் இரண்டாவது வரிசை பகுதி வழித்தோன்றலை x பொறுத்து கணக்கிடுவோம் வரையறையின்படி நம்மிடம் இது இருக்கிறது 2f∂x∂yfy∂xfyΔx0 fy00Δx முந்தைய உதாரணத்தை போலவே இந்த fyΔx0 ஐ இப்போது நாம் கணக்கிட வேண்டும் மீண்டும் இங்கே வரம்பு இருக்கும் மற்றும் Δy→0 இருக்கும் மேலும் f இருக்கிறது நாம் Δy பற்றி பேசுகிறோம் எனவே Δx மாறாது நம்மிடம் 0Δy உள்ளது பின்னர் நம்மிடம் fΔx0 டிவைடட் பை Δy உள்ளது எனவே இந்த வரம்பு என்ன எனவே நாம் இங்கே இந்த வரம்பை எடுத்துக் கொண்டால் Δy→0 இங்கிருந்து Δx மற்றும் Δy கனசதுரமாக மாறும் பின்னர் Δx மற்றும் y2 எனவே மீண்டும் இந்த y 0 எனவே இது 0 மற்றும் Δy என மாறும் எனவே இந்த Δy இங்கே ரத்து செய்யப்படும் பின்னர் நாம் Δyஐ 0 க்கு எடுத்து செல்கிறோம் இது மீண்டும் Δy→0 என எழுதுவோம் எனவே இது நம்மிடம் உள்ளது ΔxΔy3ΔxΔy2 எனவே Δy→0க்கு செல்லும் போது எனவே இந்த உறுப்பு 0க்கு செல்கிறது மற்றும் இங்கே இது 0க்கு செல்கிறது எனவே நீங்கள் இந்த வரம்பை 0 ஆக வைத்திருக்கிறீர்கள் எனவே இந்த வழக்கில் இது 0 மற்றும் நாம் இங்கே fy0 0ஐ கணக்கிடுவோம் எனவே fy0 0 என்பது Δy→0 என்ற வரம்பு ஆகும் பின்னர் நம்மிடம் இது இருக்கிறது fy0 0f0Δy f00Δy எனவே மீண்டும் இந்த வழக்கில் இங்கே அது 0 இது 0 எனவே 0 0Δy எனவே இந்த பகுதி வழித்தோன்றல் 0 0 ல் 0 ஆகும் எனவே இந்த வழக்கில் நமக்கு இந்த 0 கிடைத்தது இரண்டும் 0 ஆக உள்ளது 0 0x எனவே இந்த வழக்கில் நமக்கு இந்த பகுதி அல்லது இரண்டாவது வரிசை வழித்தோன்றல் 0 கிடைத்தது இப்போது நீங்கள் இந்த செயல்பாட்டின் மற்ற ஒன்றை அதாவது fyx கணக்கிடுவீர்கள் எனவே இங்கே இப்போது இந்த செயல்பாடு fx ன் y y பொறுத்து பகுதி வழித்தோன்றல் மீண்டும் வரையறை எனவே y ன் அதிகரிப்பு எனவே இந்த பகுதி வழித்தோன்றல்களை மீண்டும் இங்கே fx0y மற்றும் fx00 ல் கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் இதை fx0y இல் கணக்கிட்டால் இந்த வழக்கில் என்ன நடக்கும் எனவே நாம் இப்போது fx0yஐ கணக்கிடுகிறோம் Δy→0 மன்னிக்கவும் Δx→0 என வரம்பை எடுத்துக் கொள்வோம் Δy→0 இல்லை இது Δx→0 ஆக இருக்கும் மேலும் நமக்கு f உள்ளது எனவே இந்த x y ன் அதிகரிப்பு அது செயல்பாடு ஆனதால் இப்போது x ன் அதிகரிப்பால் வகுக்கப்படுவதால் எனவே இது x பொறுத்து பகுதி வழித்தோன்றலாக இருக்கும் எனவே எல்லை டெல்டா x 0 க்கு செல்கிறது எனவே இது ΔxΔy3ΔxΔy2 0x இருக்கும் எனவே இந்த Δx ரத்து செய்யப்படும் இப்போது நாம் Δx→0ஐ அனுமதிப்போம் எனவே இந்த உறுப்பு 0 ஆக மாறும் மற்றும் நமக்கு y3y2 கிடைக்கும் எனவே இந்த வழக்கில் நாம் இங்கே இந்த வழித்தோன்றல் Δyஐ பெறுகிறோம் நாம் இந்த Δyஐ பெறுகிறோம் எனவே இந்த வழக்கில் இப்போது fx00 எனவே இது அங்கு இந்த பெருக்கல் காரணமாக 0 ஆக மாறும் எனவே மீண்டும் கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இப்போது நமக்கு இந்த fx0y fx00y க்கு Δy உள்ளது எனவே இந்த வழக்கில் இப்போது yy எனவே இது 1 ஆக மாறும் எனவே இந்த fxy00 இந்த ஆய புள்ளியின் இந்த இரண்டு வழித்தோன்றல்களில் மீண்டும் சமமாக இல்லை எனவே அவை 00 ல் தொடர்ச்சியாக இல்லை என்று அர்த்தம் ஏனென்றால் இந்த பங்குகள் தொடர்ச்சியானவை என்றால் அங்கு சமத்துவத்தைப் பெறுவோம் எனவே அங்கு அவற்றை நிச்சயமாக நாம் சரிபார்க்க முடியும் இது தொடர்ச்சியானதாக இல்லை எனவே இது இந்த இரண்டின் தொடர்ச்சியின் சரிபார்த்தல் ஆகும் எனவே தொடர்ச்சியை சரிபார்க்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் x≠ y2 இருக்கும் போது மற்றும் மற்ற இரண்டு இடங்களிலும் இந்த கலப்பு பங்குகளை பெற வேண்டும் எனவே இங்கே x y≠00ஐ நாம் கணக்கிட்டால் அல்லது x சமமாக இல்லை எனக் கூறினால் இங்கே இதற்கு பதிலாக நாம் x≠ y2 என அழைக்கிறோம் எனவே எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த புள்ளிகளில் இந்த வழித்தோன்றல்களை நிலையானதாக வைத்திருப்பதன் மூலம் நாம் கணக்கிடலாம் எனவே நீங்கள் இங்கிருந்து x பொறுத்து இந்த fxy இதிலிருந்து வழித்தோன்றலை எடுக்க விரும்பினால் என்ன நடக்கும் எனவே இங்கே xy2 நிலையான விதி ஹோல் ஸ்கொயர் வரும் இந்த உறுப்பு மன்னிக்கவும் xy2 மற்றும் x பொறுத்து இந்த வழித்தோன்றல் இவ்வாறு இருக்கும் xy2y3 xy31xy22y5xy22 எனவே x பொறுத்து f ன் பகுதி வழித்தோன்றல் y5xy22ஐ நாம் பெறுவோம் இப்போது நாம் இப்போது மீண்டும் அந்த புள்ளிகளுக்கு y தொடர்பாக பகுதி வழித்தோன்றலை கணக்கிட்டால் அங்கு x≠ y2 நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இப்போது நாம் மீண்டும் இந்த செயல்பாட்டை வேறுபடுத்துவோம் எனவே இப்போது நாம் அங்கு செய்ததை அப்படியே செய்வோம் இது தான் செயல்பாடு நமக்கு இங்கே இது கிடைக்கிறது y65xy4xy23 நாம் x ஐ மாறிலியாக வைத்து y பொறுத்து இந்த ஒரு வழித்தோன்றலை எடுக்கும் போது நமக்கு இங்கே இந்த உறுப்பு கிடைக்கும் எனவே நமக்கு x≠ y2 போது இந்த பகுதி வழித்தோன்றல் fyxxy கிடைக்கும் இப்போது நாம் மற்ற புள்ளிகளிலும் கணக்கிட வேண்டும் எனவே முதலில் நாம் பகுதி வழித்தோன்றல்களை முதலில் இங்கே கணக்கிட்டால் முதலில் y பொறுத்து பின்னர் x பொறுத்த வரை நமக்கு முன்பு போலவே அதே அளவு கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் தெளிவாக உள்ளது ஏனென்றால் x≠ y2 எனும்போது நமக்கு இந்த நல்ல செயல்பாடு உள்ளது மற்றும் நிச்சயமாக இது தொடர்ச்சியானது என்று நாம் நிரூபிக்க முடியும் எனவே இந்த பங்குகள் எனவே இந்த புள்ளிகளில் அவை சமமாக இருக்க வேண்டும் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது 0 என வரையறுக்கப்படும் போது பிரச்சனை இருக்கும் எனவே x≠ y2 எனவே அந்த புள்ளிகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற எல்லா புள்ளிகளிலும் நிச்சயமாக பங்குகள் தொடர்ச்சியானதாக இருக்கும் மற்றும் மதிப்பு சமமாக இருக்கும் எனவே நாம் இதை மீண்டும் கணக்கிட வேண்டியதில்லை மேலும் அதை ஒருவர் சரிபார்க்க முடியும் அல்லது இதை சரிபார்க்க முடியும் எனவே முதலில் பகுதி வழித்தோன்றலை y பொறுத்தும் பின்னர் x பொறுத்தும் கணக்கிட வேண்டும் பின்னர் நமக்கு சரியாக அதே வெளிப்பாடு கிடைக்கும் என்று கவனிக்கலாம் எனவே இப்போது இந்த தொடர்ச்சியை சரிபார்க்க என்ன நாம் செய்யவேண்டும் இப்போது இந்த fyx ன் வரம்பை எடுக்க வேண்டும் இப்போது நாம் இந்த xmy2 எடுத்துக் கொண்டால் இந்த சிறப்பு பாதை பின்னர் என்னவாகும் இதை முதலில் தெளிவுபடுத்துகிறேன் எனவே இப்போது என்ன நடக்கும் ஏனென்றால் xmy2 எனவே நாம் இங்கே xmy2 என்று வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் எனவே நமக்கு இது கிடைக்கிறது y65my2y4my2y23 பின்னர் நாம் வரம்பு x→0 என கொண்டால் ஆய புள்ளியை அணுக ஏனெனில் இந்த பாதை நம்மை ஆய புள்ளியை அணுக வைக்கும் இப்போது x→0 எனவே இங்கே என்ன நடக்கிறது மன்னிக்கவும் y→0 ஏனெனில் நாம் x ஐ மாற்றியுள்ளோம் இப்போது y6 எனவே இங்கே y6 y6 மற்றும் y23 எனவே இந்த m தவிர மற்ற அனைத்தும் ரத்து செய்யப்படும் பின்னர் நமக்கு 15m1m3 கிடைக்கும் எனவே இந்த பாதையில் இப்போது வரம்பு உள்ளது இது m பொறுத்தது எனவே அது பாதையைப் பொறுத்தது எனவே அதாவது இந்த வரம்பு இல்லை இப்போது நாம் செயல்பாடு தொடர்ச்சியானது அல்ல என்று சொல்லலாம் ஏனென்றால் தொடர்ச்சிக்காக இந்த வரம்பு இருக்க வேண்டும் மற்றும் 0 0 புள்ளியில் வழித்தோன்றலை அணுக வேண்டும் எனவே இந்த வழக்கில் பகுதி பங்குகள் ஒன்று fxy அல்லது fyx அவை தொடர்ச்சியாக இல்லை ஏனெனில் அந்த மதிப்புகள் நாம் கவனித்ததைப் போல இல்லை இந்த இரண்டு வழித்தோன்றல்களும் தொடர்ச்சியாக இருந்தால் மதிப்பும் சமமாக இருக்க வேண்டும் என்று முடிவு நமக்குத் தெரியும் எனவே 0 0 ல் மதிப்பு சமமாக இல்லை எனவே இயற்கையாகவே இந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியானவை அல்ல இது இங்கிருந்து மீண்டும் தெளிவாகிறது நாம் இந்த fyxஐ எடுத்துள்ளோம் பின்னர் இந்தப் பாதையில் வரம்பு பாதையைப் பொறுத்தது வரம்பு இல்லை மற்றும் செயல்பாடு தொடர்ச்சியாக இல்லை என்பதை நாம் பார்த்தோம் எனவே வரம்பு பாதையைப் பொறுத்தது எனவே இந்த இரண்டும் 0 0 இல் தொடர்ச்சியாக இல்லை எனவே இப்போது அடுத்த உதாரணம் செயல்பாடு தொடர்ச்சியான இல்லை என்றாலும் இரண்டாவது வரிசை பகுதி வழித்தோன்றல் இருப்பதை இது காட்டுகிறது fxyx3y3x yx≠y 0elsewhere முதல் வரிசை பகுதி வழித்தோன்றல்களுக்கு அத்தகைய முடிவுகளை நாம் முன்பே பார்த்தோம் செயல்பாடு தொடர்ச்சியானது அல்ல பகுதி பங்குகள் உள்ளன மற்றும் செயல்பாடு தொடர்ச்சியான பகுதி வழித்தோன்றல் இல்லை எனவே இங்கே எடுத்துக்காட்டாக இரண்டாவது வரிசையில் பகுதி பங்குகள் உள்ளன என்று இந்த விளைவு இருக்கிறது ஆனால் செயல்பாடு தொடர்ச்சியாக இல்லை எனவே நீங்கள் இந்த ycos x பாதையில் எடுத்தோமானால் மற்றும் தொடர்ச்சியின் வரம்பை பெற முயற்சித்தால் என்ன நடக்கும் எனவே இங்கே x3 பின்னர் y3x3x மீண்டும் இந்த x→0 y→0 நம்மை தோற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று குறித்துக்கொள்க எனவே இந்த பாதை சரியானது இது நம்மை தோற்றத்திற்கு அழைத்துச் சென்று இந்த குறிப்பிட்ட yxcos x பாதையில் x y00 என்ற வரம்பை சரிபார்க்கிறோம் எனவே இந்த xcos x பதிலீடு செய்தால் நமக்கு x xcos x உள்ளது இந்த வழக்கில் இப்போது இங்கே இந்த வரம்பு என்ன எனவே இந்த x ரத்து செய்யப்படும் x2x2x 1 cos x பின்னர் நாம் x→0 என வரம்பை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த வழக்கில் எனவே 00 படிவங்களில் நாம் எல் ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது இப்போது இங்கே வரம்பு இருக்கும் எனவே 2x2xx x23x sin x ஆனால் மீண்டும் நாம் அதை 0 பை 0 வடிவமாக பார்க்கிறோம் எனவே நாம் மீண்டும் எல்ஹாஸ்பிடல் விதியைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இங்கே நமக்கு இது உள்ளது 22x 6xx 6xx 6x2cos x cos x x இல்லாமல் 2 இந்த வழக்கில் நாம் இந்த பங்கு செய்கின்ற போது x இல்லாமல் 2 நமக்கு கிடைக்கிறது பெருக்கல் விதி x உள்ளது மற்ற இடங்களில் x தோன்றும் என்று நான் பார்க்கிறேன் எனவே x உடன் உள்ள விதிமுறைகளுடன் பின்னர் நமக்கு இங்கே cos x உள்ளது எனவே இந்த வழக்கில் இப்போது நாம் வரம்பை எடுத்தால் இது 1 மற்றும் இங்கே 224 எனவே இந்த வரம்பு 4 ஆகும் இப்போது இந்த x y 00 க்கு செல்லும்போது வரம்பு 4 மற்றும் 0 அல்ல என்று பார்த்தோம் எனவே இங்கே செயல்பாடு மதிப்பு 0 ஆனால் இந்த குறிப்பிட்ட பாதையில் நாம் மதிப்பு 4 என பார்த்திருக்கிறோம் எனவே நிச்சயமாக இந்த செயல்பாடு தொடர்ச்சியானது அல்ல ஒருவர் வேறு சில பாதைகளையும் எடுக்கலாம் வரம்பு வேறுபட்டது என்பதைக் காட்டலாம் எடுத்துக்காட்டாக நாம் இந்த பாதையை இங்கே எடுத்தால் 2 x க்கு சமம் பின்னர் மீண்டும் வரம்பு வேறு என்று பார்ப்போம் எனவே x 0 க்கு செல்லும்போது நாம் இந்த பாதையில் இந்த x ன் கனசதுரத்தை எடுத்திருப்போம் எனவே y என்பது 2 x ஆகும் எனவே 8 x கனசதுரம் பின்னர் இங்கே நமக்கு மைனஸ் x மற்றும் மைனஸ் 2 x வேண்டும் எனவே மைனஸ் x மற்றும் இது 0 ஆக மாறும் எனவே நமக்கு 2 வெவ்வேறு பாதை வேண்டும் ஒன்று y மற்றொன்று xcos x இன்னொன்று y க்கு சமமாக 2x உள்ளது இங்கே வரம்பு 0 அங்கு வரம்பு 4 எனவே அந்த வரம்பு இல்லை என்று முடிவடைகிறது இங்கே எவ்வாறாயினும் செயல்பாட்டின் மதிப்பு 4 மற்றும் இந்த பாதையில் மதிப்பு 4 என்று ஏற்கனவே பார்த்தோம் எனவே செயல்பாடு தொடர்ச்சியானது அல்ல என்று நாம் முடிவு செய்யலாம் எனவே இந்த வழக்கில் செயல்பாடு தொடர்ச்சியானது இல்லை ஆனால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் 0 0 ல் fxx ஐ மதிப்பிட முடியும் எப்படி எனவே 0 0 ல் fx ன் வரையறையின்படி fxΔx0 fx00Δx நாம் பல முறை பயன்படுத்திய வழக்கமான வரையறை பின்னர் மீண்டும் நாம் இங்கே இந்த செயல்பாடு fxΔx0 என்ன என்று பார்க்க வேண்டும் எனவே நாம் fxΔx0ஐ என்ன என்று பார்க்க வேண்டும் எனவே இந்த வரம்பு Δx→0 ஆக இருக்கும் ஏனெனில் இங்கே வழித்தோன்றல் மற்றும் f இருப்பதனால் எனவே டெல்டா x ஏற்கனவே இருப்பதால் பயன்படுத்துவது நல்லது இந்த fx ஐ பொது புள்ளி x0ல் கணக்கிடுவோம் எனவே இதற்கு பதிலாக இப்போது இங்கே fxx0 க்கு பதிலாக fxx 0 ஐ தேர்வு செய்வோம் பின்னர் நாம் இந்த புள்ளிக்கு பதிலாக x0ஐ பிரதியீடு செய்வோம் எனவே எந்த பொது புள்ளி x0யிலும் நாம் வழித்தோன்றலை கணக்கிடுகிறோம் எனவே fxx0Δx→0fxx0 fx0x ஏனென்றால் முதல் வாதத்தில் அதிகரிப்பு செய்யப்பட வேண்டும் பின்னர் 0 மற்றும் மைனஸ் fx 0 மன்னிக்கவும் பின்னர் நமக்கு அங்கு Δx வேண்டும் எனவே இந்த வழக்கில் இரண்டாவது வாதம் 0 என்பதால் இது Δx→0ஆகும் எனவே எந்த y உறுப்பும் இல்லை வெறுமனே அங்கு x வர்க்கம் இருக்கும் அதாவது Δx→0xx2 x2x எனவே இது மாறும் Δx→02xxx2x2x எனவே இந்த வழக்கில் நாம் இந்த முடிவை 2x ஆகப் பெறுவோம் எனவே இது 2x மற்றும் fx00 ஆகும் இது 0 ஆக வரும் என்று கணக்கிடுவது மிகவும் எளிதானது எனவே இந்த வழக்கில் நமக்கு இது 2 முறை வேண்டும் இப்போது புள்ளி x 0ன் விளைவாக fx இருந்தது எனவே இங்கே Δx எனவே fxx0 fx00x 2Δx 0Δx 2 எனவே இந்த செயல்பாட்டின் x தொடர்பாக இரண்டாவது ஆர்டர் வழித்தோன்றலை 2 என்று நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது நாம் முன்பு செய்ததைப் போல y தொடர்பாக வழித்தோன்றல்களை கணக்கிடலாம் fyy00fy0Δy fy00Δy எனவே இப்போது நாம் இந்த fy0Δy ஐ முந்தையது போல்கணக்கிட வேண்டும் எனவே இந்த அறிகுறியின் காரணமாக 2y ஐ ப் பெறுவோம் இங்கே 1 மைனஸ் தோன்றும் எனவே இந்த வழக்கில் 2y ஐப் பெறுவோம் மற்றும் 0 0 0 எனவே இப்போது இந்த fyy இருக்கும் எனவே y பொறுத்து இரண்டாவது வரிசை வகையீடு இருக்கும் fy0y fy00y 2Δy 0Δy 2 எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் நாம் செயல்பாடு தொடர்ச்சியாக இல்லை என்று பார்த்திருக்கிறோம் ஆனால் நமக்கு இரண்டாவது வரிசையில் பங்குகள் முதல் வரிசையில் மட்டும் அல்லாமல் இரண்டாவது வரிசை வழித்தோன்றல்களிலும் உள்ளது எனவே இன்றைய விரிவுரைக்கான முடிவு என்ன இப்போது உயர் வரிசையின் பகுதி வரிசை வழித்தோன்றலை நாம் கற்றுக்கொண்டுள்ளோம் இந்த இரண்டு கலப்பு வரிசை பகுதி வழித்தோன்றல்கள் சமமாக இருப்பதை உறுதி செய்ய பகுதி வழித்தோன்றலின் தொடர்ச்சி போதுமானது என்பதையும் நாம் பார்த்தோம் அல்லது அவை சமமாக இல்லை என்றால் இந்த பகுதி கலப்பு பகுதி வரிசை பங்குகள் அந்த வழக்கில் தொடர்ச்சியானவை அல்ல எனவே இவை தான் இந்த விரிவுரையை தயார் செய்ய பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மிகவும் நன்றி